எனவே ஆம் இது படிக்கக்கூடிய உரை மீப் என்று அழைக்கப்படுகிறது எனவே இவை அனைத்தையும் நான் படிக்க போவதில்லை அதற்கு பதிலாக இதன் மூலம் நான் ஒரு FDTD ப்ரோக்ராமை இயக்குவதற்கான படிகள் எப்படி என்பது பற்றிய யோசனையின் மூலம் வேலை செய்யப்போகிறேன் எனவே எனவே நாம் முதல் எடுத்துக்காட்டுக்கு செல்லலாம் எடுத்துக்காட்டாக அவர்களிடம் உள்ள ஒரு வேவ்கைடில் உள்ள பீல்ட் களை எடுத்துக்கொள்வோம் அதனால் அங்கு ஒரு வேவ்கைடு இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் பகுப்பாய்வு ரீதியாக எங்களுக்குத் தெரிந்த மிக எளிமையான வழியாக வேவ்களை அனுப்ப விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பங்களில் பீல்ட் கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பகுப்பாய்வு முறையில் கூட கணக்கிட முடியும் ஆனால் அது நம்முடைய குறிக்கோள் அல்ல இந்த சிமுலேஷன் என்ன செய்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே முதல் வரி உள்ளது எனவே இதுவே நான் குறிப்பிட்டது இது ஸ்கீம் என்ற மொழியில் எழுதப்பட்டுள்ளது இது சற்று அசாதாரண மொழி எனவே நாங்கள் சிண்டாக்ஸை பெற மாட்டோம் ஆனால் இங்கே இந்த அளவு என்ன 16 8 இல்லை என அமைக்கப்பட்டுள்ளது இது கம்ப்யூடேஷனல் டொமைனின் அளவை உங்களுக்குக் கூறுகிறது அதனால் அதன் 2D சிமுலேஷன் என்பது X இல் 16 யூனிட்ஸ் y இல் 8 யூனிட்ஸ் மற்றும் z இல் எந்த அளவும் இல்லை என்ற எல்லாவற்றையும் இது குறிக்கிறது அடுத்து நான் ஆப்ஜெக்ட்டை உருவாக்க வேண்டும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன இது ஒரு வேவ்கைடு எனவே இங்கே இந்த படத்தில் ஒரு வேவ்கைடு காட்டப்பட்டுள்ளது இந்த கருப்பு துண்டு இங்கே உள்ளதா எனவே இது ஒரு ஸ்லாப் வேவ்கைடு போன்றது எனவே எனக்கு x என்பது வேவ்கைடு உடன் உள்ளது பின்னர் y என்பது மற்ற ஆக்ஸிஸ் ஆகும் எனவே இங்கே வேவ்கைடு உருவாக்கப்படுகிறது எனவே இது சிலரின் ε தொகுதியாக உருவாக்கப்பட்டு வருகிறது அதனால் ε12 ஆக உள்ளது அகலம் 1 யூனிட் மற்றும் மற்ற பரிமாணத்தில் இது எல்லையற்றதாகவே வழங்கப்படுகிறது எனவே உள்ளுணர்வு மிகவும் நியாயமானது அதனால் இந்த கருப்பு துண்டின் அகலம் 1 ஆகும் இது 12 க்கு சமமான எப்சிலனைக் கொண்டுள்ளது அது எப்போதும் நிரந்தரமாக நீடிக்கிறது நான் கம்ப்யூடேஷனல் டொமைனை எங்களிடம் இருப்பதைப் பற்றிய 16 யூனிட்ஸ்களாக வரையறுத்துள்ளதால் எப்போதும் இங்கேயே இது நீடிக்கிறது எனவே நடைமுறையில் இது 16 யூனிட்ஸ்களாக ஆக இருக்கும் இப்போது இயல்பாகவே இங்கு எல்லாமே வெற்றிடமாகும் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து ஒரு மூலம் வருகிறது நான் ஒரு மூலத்தை சில பீல்டுகளுடன் வேவ்கைடுயில் தூண்ட வைக்க வேண்டும் அங்கே நான் எப்படி வேவ் யை பெறுவேன் எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் ஒரு பீல்டுயை போல ஒரு ejt யை செய்துள்ளனர் அவர்கள் ப்ரிக்குவேன்சிகளை சில இயல்பாக்கப்பட்ட 0 15 யூனிட்ஸ் ல் கொடுத்துள்ளனர் அதுதான் ப்ரிக்குவேன்சி மற்றும் அவை இங்கே E z போலரைஷேஷன் என்றும் சொல்கிறார்கள் மற்றும் அவர்கள் அதற்கு சில மையங்களை கொடுத்துள்ளனர் அதனால் மையத்தில் எங்கள் அளவு 16 ஆக இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால் 8 முதல் 8 ஆக இருந்தது எனவே 7 இல் அது கிட்டத்தட்ட இடதுபுறத்தில் உள்ளது நான் E z போலரைஷேஷன் செய்யப்பட்ட மூலத்தை வைக்கிறேன் மற்றும் அது எந்த வகையான மூலம் தொடர்ச்சியான வேவ் அது இல்லை மூலமானது சரியான நேரத்தில் தொடங்கும் மற்றும் தொடர்ச்சியான வேவ்களின் அதாவது நேரத்தில் அது சிதைந்துவிடும் மற்றும் அது ஒரு மின்கடத்தா வேவ்கைடு ஆகும் இங்கே இந்த கருப்பு துண்டு இருக்கின்றது அதுவும் ஒரு வேவ்கைடு ஏன் வேவ் வெளியே போகாது நல்ல கேள்வி வேவ் ஏன் வெளியே போகாது எனவே அதாவது நான் இதை தூண்டுகிறேன் எனவே இது உங்கள் இளங்கலை படிப்பில் நீங்கள் படித்திருக்க வேண்டிய ஒன்று மாணவர் ஹா இல்லை எனவே பீல்ட் ல் அது கசிந்து விடுகிறது இது பீல்ட் ல் கண்டிப்பாக வரையறுக்கப்பட்டுள்ளது அல்ல மின்கடத்தா புலத்திலேயே துல்லியமாக கசிந்து விடும் அது சிலவற்றில் முற்றிலும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதைக் காண்போம் வெளியே கசியும் டோட்டல் இன்டெர்னல் ரெஃப்ளெக்ஸன் எவ்வளவு உட்பட்டுள்ளது என்பதைப் பற்றி நினைத்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு அதை கவனித்துக்கொள்ளும் மாணவர் அது மட்டுமே ஆமாம் சிலர் அதை வழிநடத்துவார்கள் சிலர் அதை பெறுவார்கள் சிலர் அதை கசியவிடுவார்கள் எனவே பௌண்டரி கண்டிஷன்ஸை சரியாகக் குறிப்பிட வேறு என்ன தேவை என்பதை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் பௌண்டரி கண்டிஷன்ஸை நான் குறிப்பிடவில்லை என்றால் எனது சிமுலேஷன் தவறாக இருக்கும் எனவே அவர்கள் இங்கே PML ஐக் குறிப்பிட்டுள்ளனர் இது ஒரு PML ன் தடிமனை 1 ஆக அமைக்க கொடுக்கப்பட்ட ஒரு வரி விவரக்குறிப்பு ஆகும் எனவே இயல்பு நிலையாக இந்த கம்ப்யூடேஷனல் டொமைனில் இங்கே நீங்கள் என்ன பார்ப்பீர்கள் அது தடிமன் 1 இன் படச்சட்டம் போல இருக்கும் அதனால்தான் மூலத்தை 7 இல் வைத்துள்ளோம் 8 இல் வைக்கவில்லை ஏனெனில் நீங்கள் பொருளை மூலத்தில் விரும்பவில்லை நீங்கள் பொருளை வெளியே வைக்க விரும்பினீர்கள் எனவே PML 8 முதல் 7 வரையிலும் மூலமானது 7 லும் இருக்கும் இப்போது உங்கள் நினைவில் கொள்க x மற்றும் t இன்னும் குறிப்பிடப்படவில்லை எனவே இங்கே நாம் சில இயல்பாக்கப்பட்ட வழியில் x யை அமைத்துள்ளோம் கோரண்ட் பேராமீட்டர் என்பது டிபால்ட் பேராமீட்டர் இது ஏற்கனவே போலரைஷேஷன் செய்யப்பட்டது நீங்கள் விரும்பினால் அதை மாற்றலாம் ஆனால் அவை இயல்புநிலையை உங்களுக்கு வழங்கும் இது நிலையான எண்ணாக இருக்கும் எனவேx ஐ சரிசெய்வது போதுமானது t இது கோரண்ட் ன் படி சரி செய்யப்படும் இறுதியாக நான் எவ்வளவு நேரம் சிமுலேஷனை இயக்க விரும்பினேன் என்ற நீங்கள் சொல்ல வேண்டும் எனவே நீங்கள் சொல்கிறீர்கள் 200 டைம் யுனிட்ஸ் வெளியிடுவதற்கு இன்னும் சில கட்டளைகள் பீல்டுகளுக்கு வழங்கப்படுகின்றன மேலும் அவை அனைத்தும் சரிதான் 200 விநாடிகளின் முடிவில் சிமுலேஷனின் வெளியீடு இதுதான் என்று தெரிகிறது எனவே மூலம் இங்கே முடிந்துவிட்டது இதைப் பார்த்தால் வேவ்கைடு இருக்கிறது என்று சொல்லலாம் நிச்சயமாக ஒரு வேவ்கைடு தெளிவாக நடக்கிறது என்பது பீல்ட் மிகவும் நேர்த்தியாக வரையறுக்கப்பட்டுள்ளது ஆனால் கண்டிப்பாக சிலவற்றில் கசிவினால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை அது இல்லை இது ஒரு லாசி பொருள் அல்ல இந்த பீல்ட் ல் 12 என்பது ஒரு கற்பனை பகுதி இல்லை எனவே இந்த பீல்ட் நீண்ட நேரம் மற்றும் நீண்ட தூரத்திற்கும் செல்லும் ஆனால் இடது கைக்கு அடுத்தபடியாக அதன் கசிவை நீங்கள் காணலாம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இன்டெர்பேஸில் விசித்திரமாக ஒன்று நடக்கிறது ஏனென்றால் அங்கு ஒரு a இருக்கிறது மாணவர் PML PML இங்கே இருப்பதால் அது கிட்டத்தட்ட சரியாக அப்சார்ப் செய்யப்படுகிறது ஆனால் நடைமுறையில் சிலவற்றில் அது அப்சார்ப் செய்யப்படுவதில்லை எனவே அவர்கள் இங்கே ஒரு விஷயத்தைச் சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் திடீரென பீல்ட் க்கு திரும்பினார்கள் எனவே சிமுலேஷன் t 0 இல் தொடங்கியது அடுத்த நிகழ்வு ஒரு ejt ஆக இருக்கும் எனவே எங்களுக்குத் தெரியும் இயற்பியலைப் பொருத்தவரை பீல்ட் ல் திடீர் திருப்பங்கள் உள்ளன எனவே சில உயர் ப்ரிக்குவேன்சி கூறு இருக்கும் எனவே அதை நோக்கி நாங்கள் சொல்கிறோம் இங்கே பீல்ட் சிறியதாக இருக்கும் அவர்கள் அதை ஸ்பெக்கிள் என்று அழைத்ததை நீங்கள் காணலாம் இங்கே பீல்ட் இது சில நிழல்களைக் கொண்டுள்ளது இங்கே ஆரம்பத்திலிருந்தே இது சற்று வித்தியாசமானது இங்கே மிகவும் ஒரே மாதிரியான நல்ல அடர் சிவப்பு இருக்கிறது இங்கே சிவப்புக்குள் சிறிய வெள்ளை புள்ளிகள் உள்ளன அதனால் பீல்ட் யை திடீரென்று திருப்புவதன் விளைவாக உயர் ப்ரிக்குவேன்சி கூறுகள் வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள் மாணவர் ஒரு நல்ல கேள்வி சிவப்பு மற்றும் நீலம் என்றால் என்ன எனவே சிவப்பு அதிகபட்ச பாசிட்டிவ் நீலத்துடன் ஒத்திருக்கும் அதிகபட்ச நெகட்டிவ் உடனும் ஒத்திருக்கும் எனவே அது ட்ராவலிங் வேவ் போன்றது எனவே ஒரு வேவ் ன் மாற்று மாக்சிமா மற்றும் மினிமாவில் என்ன நடக்கிறது மாணவர் அந்த விஷயம் அந்த விஷயம் ஆமாம் வெள்ளை அது 0 ஆகும் ஆமாம் வெள்ளை அது 0 எனவே அவைகள் தான் இந்த அடர் நீல சிவப்பு என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் வண்ணத்திற்கான லெஜெண்ட் யை குறிப்பிடுகிறீர்கள் எனவே அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் எனவே பொதுவாக நீங்கள் கருதியிருக்கலாம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிமுலேஷனை காணும்போது ஒன்று அதிகபட்ச பாசிட்டிவ் ஒன்று அதிகபட்ச நெகட்டிவ் மற்றும் வெள்ளை 0 என்று இந்த புள்ளி இது மூலமாகும் மாணவர் டார்க் அடர் விஷயம் என்பது உண்மையில் அது அடர் சிவப்பு போன்றது மற்றும் இது ஒரு அடர் நீலமாகும் எப்படி அதாவது நீல மற்றும் சிவப்பு நிற நிழல்கள் நீல நிறமல்ல சிவப்பு நிற நிழல்களின் அடர் நீல நிறம் மற்றும் அடர் சிவப்பு எனவே அடர் நீல சிவப்பு என்பது ஒரு லெஜெண்ட் நீல சிவப்பு என்பது லெஜெண்ட் யை நாம் தேர்வு செய்யக்கூடிய மற்றொருன்று அதனால் மாறுபாட்டை மேம்படுத்த மக்கள் வெவ்வேறு விஷயங்களைப் பயன்படுத்துகின்றனர் எனவே நீங்கள் பகுப்பாய்வு ரீதியாக செய்திருக்கக்கூடிய உதாரணம் இதுதான் ஆனால் பகுப்பாய்வு ரீதியாக சாத்தியமில்லாத விஷயங்களை அதன் FDTD ன் சக்தி கொண்டு நீங்கள் செய்ய முடியும் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் பகுப்பாய்வு ரீதியாக செய்யாததை வேவ்கைடு ன் 90 டிகிரி வளைவில் செய்ய முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் நீங்கள் இப்போது இயற்பியல் ரீதியாக என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நான் ஒரு வேவ்கைடு யை எடுத்துக்கொள்கிறேன் ஒரு வேவ்க்கு வழிகாட்ட நான் அதை 90 டிகிரக்கு வளைக்கிறேன் இயற்பியல் ரீதியாக என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மாணவர் அது வெளியே கசியும் அதில் சில கசிந்துவிடக்கூடாது அது ஒரு குழாய் நீரைப் போல நான் அதை வளைக்க மாட்டேன் எல்லா நீரும் அதில் செல்லும்போது சில கசிந்துவிடும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே நமது உள்ளுணர்வு உறுதிப்படுத்தப்பட்டது என்றால் என்ன என்று இங்கே பார்ப்போம் இப்போது அவர்கள் சொல்வது கம்ப்யூடேஷனல் டொமைனை 16 க்கு முந்தையதைப் போலவே உருவாக்கவும் 16 ல் நீங்கள் இரண்டு தொகுதிகள் செய்ய வேண்டும் இது போன்ற ஒன்றும் மற்றும் 90 டிகிரி வளைவை போன்று ஒன்றும் எனவே அவர்கள் அதை இங்கே காட்டியுள்ளனர் எனவே இந்த ஒரு வழி மற்றும் இந்த ஒரே வழியில் மற்றும் இரண்டு தொகுதிகள் ஒரே பொருளைக் குறிப்பிடுவதையும் அவர்கள் செய்துள்ளனர் ஆனால் இந்த கோஆர்டினேட்ஸ்கள் வெவ்வேறு PML ன் தீர்மானத்தை முன்பு செய்ததை போலவே எல்லாம் இருக்கும் இப்போது அந்த ஸ்பெக்கிள்ஸ் நிகழ்வுகளைத் தவிர்க்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் திடீரென்று மூலத்தை இயக்குவதற்கு பதிலாக அவர்கள் அதை தொடர்ந்து செய்கிறார்கள் அவர்கள் வேவ் நீள அகலம் என்பதைப் தொடர் மூலத்தில் பயன்படுத்துகிறார்கள் ஆமாம் எனவே அவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்பதற்குப் பதிலாக அவர்கள் ஒரு மூலத்தை திடீரென t 0 இல் இயக்குவதற்கு பதிலாக 20 நேர யூனிட்டில் அகலத்தின் விகிதாசார நேரத்தில் மெதுவாக அதை வளைக்கின்றார்கள் எனவே இந்த அகலம் 20 நேர யூனிட்டுக்கு சமம் இது உங்கள் மூலத்தின் நேரபடி இயங்குகிறது மற்றும் வேவ் லென்த் இங்கே உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே தொழில்நுட்ப ரீதியாக மீப் இந்த செயல்பாட்டை டான் ஹைபர்போலிக் செயல்பாட்டை பயன்படுத்தி செயல்படுத்துகிறது மற்றும் நான் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு திறந்த மூலம் உள்ளது நாம் சென்று குறியீட்டைப் பார்த்துவிட்டு அந்த தகவல் அனைத்தையும் பார்க்கலாம் மாணவர் சரி மற்றும் முன்பு போல 200 நேர யூனிட்டுகளுக்கு இயக்கவும் எனவே வெளியீடு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் எனவே அங்கு வெளியீடு எப்படி இருக்கும் எனவே ஆமாம் இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பீல்ட் ல் பதிவு செய்யக்கூடிய அனிமேஷன் ஆகும் எனவே இப்போது நீங்கள் பீல்ட் செல்வதை காணலாம் அது வளைவைத் தாக்கி அது வளைவின் கீழ்நோக்கி வரத் தொடங்குகிறது ஆனால் பெரும்பாலானவை அந்த இன்டெர்பெஸில் கசிந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றன எனவே இது FDTD இன் மற்றொரு மிகச் சிறந்த அம்சமாகும் நான் E z யை சேமித்து வைத்தால் நான் ஒவ்வொரு முறையும் இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு ஜிப் கோப்பை உருவாக்க முடியும் எனவே அவர்கள் இங்கே காண்பிப்பது ஒரு ஜிஃப் கோப்பு அனிமேஷன் எனவே நீங்கள் பல்வேறு பேராமீட்டர்ஸை கொண்டு இதை மேம்படுத்தலாம் நீங்கள் கசிவை குறைக்க விரும்பினால் மற்றும் அதையெல்லாம் நாங்கள் அதற்குள் எடுத்து செல்ல மாட்டோம் நான் உங்களுக்குக் காட்ட விரும்பும் முறைகளின் இறுதி எடுத்துக்காட்டு ரிங் ரெசனேட்டர் எனவே நீங்கள் அனைவரும் ரெசனேட்டர் என்ற வார்த்தையைக் கேட்டிருப்பீர்கள் அதன் கட்டமைப்பானது அது அனுமதிக்கும் ப்ரிக்குவேன்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகும் அது சில ப்ரிக்குவேன்சிகளை அனுமதித்து மற்றும் அது மற்ற சில ப்ரிக்குவேன்சிகளை புறக்கணிக்கவும் செய்கின்றது இப்போது நீங்கள் சில ப்ரிக்குவேன்சியில் பணிபுரியும் ரெசனேட்டரை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதில் FDTD நமக்கு எவ்வாறு உதவும் மாணவர் சரி எனவே நாம் இங்கே ஜியோமெட்ரி பற்றி பார்ப்போம் எனவே அவர்கள் இதை என்ன செய்தார்கள் அவர்கள் ஒரு ரிங் ரெசனேட்டரை உருவாக்கினார்கள் எனவே ரிங் ரெசனேட்டர் என்றால் என்ன அதற்கு நீங்கள் வட்டத்திற்குள் இணைவதற்கு முன் வேவ்கைடு யை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே உங்களுக்குத் தெரியும் இதைச் சுற்றியுள்ள தூரத்தின் முழு எண் பெருக்கங்கள் என்னவென்று ஆதரிக்கப்படும் முறைகள் என்னவாக இருக்கும் எனவே இங்கே நாம் இப்போது அந்த உள்ளுணர்வு hm என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறோம் எனவே வேவ்கைடு ன் ரேடியஸ் மற்றும் அகலத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இவை அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆம் சில ஆனால் 2r n ஆனால் λ மீடியம்மில் இருக்கும் மாணவர் சரி எனவே அவர்கள் இங்கே ஒரு சிலிண்டரை உருவாக்குகிறார்கள் இவை அனைத்தும் நீங்கள் ஆப்ஜெக்ட்யை உருவாக்க என்ன செய்வீர்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் தவறான ப்ரிக்குவேன்சியின் மூலம் இந்த கட்டமைப்பை நான் தூண்டினால் என்ன நடக்கும் மாணவர் எதுவும் நடக்காது எதுவும் நடக்காது பில்டுகளும் சிதைவடையாது அதாவது பில்டு சிதைவடையாது நான் சொல்கிறேன் பில்டு சிதைந்துவிடும் அது ஒரு ரெசோனேட் பினாமினாவாக இல்லாமல் இருந்திருந்தால் ஆனால் நான் ஒரு கட்டமைப்பை சில எப்சிலன் உடன் வடிவமைக்கின்றேன் என்றால் மற்றும் என்றால் ஜியோமெட்ரி சற்று சிக்கலானதாக இருக்கும் எனக்கு தெரியும் ரெசோனேட் ப்ரிக்குவேன்சி என்னவென்று எனவே நான் அந்த ரெசோனேட் ப்ரிக்குவேன்சியை எவ்வாறு கண்டுபிடிப்பேன் FDTD யில் என்னால் ஒரு மூலத்தை குறிப்பிட முடியும் அதற்குப் பிறகு கட்டமைப்பு சார்ந்த எனது பணியை யாரோ எனக்கு கொடுக்கிறார்கள் மேலும் கட்டமைப்பின் ரெசோனேட் ப்ரிக்குவேன்சியை கண்டுபிடிப்பதற்கான வழிகளையும் கூறுகிறார்கள் மாணவர் தூண்டப்படுகிறது எல்லா ப்ரிக்குவேன்சிகளிலும் இது தூண்டப்படுகிறது எனவே தொழில்நுட்ப ரீதியாக எல்லா ப்ரிக்குவேன்சிகளும் வொயிட் பேண்ட் ல் சாத்தியமற்றது எனவே படி 1 வொயிட் பேண்ட் உடன் அது தூண்டப்படுகிறது எனவே இங்கே அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் பல்ஸ் போன்ற ப்ரிக்குவேன்சியை உருவாக்குகிறார்கள் எனவே பல்ஸ் ன் மையம் இயல்பாக்கப்பட்ட யூனிட்களில் 0 15 என்று அவர்கள் சொல்கிறார்கள் மற்றும் ஒரு df ஆகும் மற்றும் நாம் முன்பு விவாதித்ததைப் போல அவை காஸியன் மூலத்தை பயன்படுத்துகின்றன எனவே அவர்கள் அங்கு ஒரு காஸியன் மூலத்தைக் சென்டர் ப்ரிக்குவேன்சி மற்றும் அகலத்தில் கொடுக்கிறார்கள் மாணவர் ஆமாம் அவர்கள் வேலை செய்கிறார்கள் இவர்கள் இயற்பியலாளர்கள் அவர்கள் ஒரு விசித்திரமான கோஆர்டினேட் யூனிட்களில் வேலை செய்கிறார்கள் அங்கு ஒளியின் வேகம் 1 ஆகும் எனவே இது எல்லா 1 க்கும் மிக நேர்த்தியாக உள்ளது எனவே இது கொஞ்சம் கொஞ்சமாகப் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் அதைப் பயன்படுத்திக் கொண்டால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது இயல்பானது ஆமாம் ஒளியின் வேகம் 1 மற்றும் வேவ் லென்த்தும் 1 ஆகும் எனவே ஆமாம் நீங்கள் அதை சில நேரம் 300 ல் இயக்குகிறீர்கள் எனவே இப்போது நாங்கள் சிமுலேஷனை செய்துள்ளதாக கற்பனை செய்துகொள்ளுங்கள் நீங்கள் வெளியீட்டை எவ்வாறு விளக்குவீர்கள் எல்லா நேரங்களிலும் பீல்டி ன் வெளியீடு மற்றும் நிலை இப்போது என்னவாக இருக்கும் மாணவர் இல்லை ஆனால் நாங்கள் இங்கு இதை வைட்பேண்ட் ல் தூண்ட போகிறோம் ஆனால் நான் ப்ரிக்குவேன்சி குறித்த தகவல்களைப் எனது FDTDs வெளியீட்டில் பெறவில்லை என்பது ஸ்பேஸ் மற்றும் ப்ரிக்குவேன்சிக்கு கீழே உள்ள நேரத்தின் செயல்பாடாகும் எனவே நான் செய்ய என்ன இருக்கிறது மாணவர் அது ஆம் எனவே அவர் கட்டமைப்பைச் சுற்றி சென்று முனைகள் எங்கே என்று கண்டுபிடிக்கிறார் மிகவும் முரட்டுத்தனமாக வழியும் ஒரு சிறந்த வழி உள்ளது ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம்ஸை கண்டறியுங்கள் டைம் டொமைனில் இருக்கும் டெல்டா ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம்ஸை கணக்கிடும் அது மிகச் சிறந்த வழி இது எனக்கு ப்ரிக்குவேன்சி பீக்ஸ் மட்டும் கொடுக்கவில்லை அவை எவ்வளவு ரெசோனேட் அவை எவ்வளவு கூர்மையானவை அதனால் இங்கு இந்த தோழர்களுக்கு ஒரு உள்ளமைக்கப்பட்ட செயல்பாடு உள்ளது அது தலைகீழ் தீங்கு என்று அழைக்கப்படும் இது சரியானது இது இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம் போன்றது எனவே உங்கள் சிமுலேஷனே கூறுகிறது மூலங்கள் முடிந்ததும் சிமுலேஷனை அதன் முடிவில் 300 நேரத்திற்கு இயக்கவும் என்று இந்த நிலை சில சென்டர் ப்ரிக்குவேன்சி மற்றும் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம் யை உங்களுக்கு வழங்குகிறது எனவே மீண்டும் இது அவர்கள் குறியிட்ட ஒன்று மற்றும் அது வெளியீட்டு உரையில் வருகிறது எனவே நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் இதைச் செய்யும்போது பீக்ஸ் பிரித்தெடுக்கப்படுகின்றன எனவே நீங்கள் 3 பீக்ஸ் களை பெறுவீர்கள் எனவே அதுதான் ப்ரிக்குவேன்சி மற்றும் Q தரமான காரணி அது என்னிடம் கூறுகிறது நீங்கள் இதற்கு முன் தரத்தை பற்றி படித்திருந்தால் என்னிடம் கூறுங்கள் ரெசோனன்ஸ் எவ்வளவு நல்லது என்று எனவே Q காரணி கூட வெளியே வருகிறது எனவே எடுத்துக்காட்டாக முதல் பயன்முறையில் Q 80 லும் மற்றும் 300 லும் உள்ளது பின்னர் அது 1677 எனவே 1677 Q உடன் ஒத்திருக்கிறது இது மிக நீண்ட நேரம் நீடிக்கும் எனவே ஒரு இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம் ன் சில கோட்பாடுகளில் உள்ளது ஆனால் நீங்கள் அனைவரும் அதை அறிவீர்கள் எனவே நான் செய்யக்கூடிய அடுத்த விஷயம் அந்த ப்ரிக்குவேன்சி ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுத்து மீண்டும் சிமுலேஷனை நேரோ பேண்ட் ப்ரிக்குவேன்சிகளில் உதவியுடன் இயக்க வேண்டும் இது அந்த பயன்முறையை மட்டுமே தூண்டும் மற்றவைகளை அல்ல எனவே அவர்கள் இங்கே காண்பிப்பது அந்த மூன்று முறைகள் எனவே முதல் பயன்முறை இரண்டாவது பயன்முறை மூன்றாவது பயன்முறை மற்றும் இவை மீண்டும் gif கோப்புகளை தரும் எனவே இதை நீங்கள் குறைந்த Q ல் இருந்ததை காணலாம் எங்கள் Qs 80316 மற்றும் சுமார் 1600 என்பது என்ன எனவே நீங்கள் அதை மிகக் குறைந்த Q ல் மற்றும் அதை நீங்கள் காணலாம் இந்த ரெசனேட்டர் நிறைய பீல்ட் க்கு வெளியேயும் வேவ்கைடு வெளியேயும் நிறைய பீல்ட் கசிந்து வருகிறது Q இங்கு பெரிதாகி பெரிதாக மாறும் போது இங்கே பீல்ட் அதிகமக ரெசனேட்டருக்குள் வலுவாக குவிந்துள்ளது எனவே நான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளேன் இவற்றை எளிய FDTD மற்றும் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம் ன் சிக்னல் செயலியை பயன்படுத்துவதன் மூலம் ரெசனேட்டர் முறைகளை என்னால் அடையாளம் காண முடிகிறது எனவே நீங்கள் FDTD யை எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் என்பதை நடைமுறையில் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்பதைக் காண்பிப்பதாகும் மிகவும் சக்திவாய்ந்த வடிவமைப்பு எந்தவொரு கட்டமைப்பும் எந்தவொரு துறையையிலும் தூண்டப்படுகிறது மேலும் அவர்களுக்கு நிறைய ஃபோட்டானிக் படிகங்கள் உள்ளன மற்றும் அது போன்ற பிற கட்டமைப்புகளுக்கான திட எடுத்துக்காட்டுகள் மற்றும் அதை இயக்க எளிதானது லினக்ஸ் இயந்திரம் எனவே FDTD இல் இந்த டெமோ வேலை முடிவுக்கு வரட்டும்